கடைசி வகுப்பில் செயல்படுத்தும் கட்டத்தின் துணை செயல்முறைகளை புரிந்துகொண்டோம் இந்த அலகுக்கான விளைவு மதிப்பீட்டு கட்டத்தின் துணை செயல்முறைகளைப் புரிந்து கொள்ளுதல் பாடநெறி வடிவமைப்பிற்காக நாங்கள் பயன்படுத்தி வரும் ADDIE மாதிரியில் மதிப்பீட்டு கட்டம் கடைசி கட்டம்ஆகும் மற்றும் இது சுருக்கமான கட்டமாகும் இருப்பினும் இந்த வரைபடத்தைப் பார்க்கும்போது மதிப்பீடு இரண்டு வெவ்வேறு சூழல்களில் நிகழ்கிறது என நாம் காண்கிறோம் பகுப்பாய்வு வடிவமைப்பு மேம்பாடு செயல்படுத்துதல் பின்னர் மதிப்பீடு செய்தல் என்ற வரிசையில் மதிப்பீட்டு கட்டம் கடைசியில் உள்ளது ஒவ்வொரு கட்டத்திலும் இணைக்கப்பட்ட ஒரு மதிப்பீடு உள்ளது நீங்கள் கிடைமட்டத்தைக் கண்டால்வரிசைகள் பகுப்பாய்வு கட்டம் வடிவமைப்பு கட்டம் மேம்பாட்டு கட்டம் மற்றும் செயல்படுத்தும் கட்டம் அவை அனைத்தும் மதிப்பீட்டோடு இணைக்கப்பட்டுள்ளன உருவாக்கும் பயன்முறையில் மதிப்பீட்டு கட்டம் ஒவ்வொரு கட்டத்திலும் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஏதேனும் திருத்தங்களுக்கு அவசியம் உள்ளதா என்பதை தீர்மானிக்க ஒவ்வொரு கட்டத்தின் முடிவிலும் வடிவ மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது ADDIE பற்றிய இலக்கியத்தில் சில ஆசிரியர்கள் ADDIE மாதிரியை எந்த பின்னூட்டமும் இல்லாத மாதிரி ஒரு கண்டிப்பான தொடர்ச்சியாகப் பயன்படுத்துவதையும காண்கிறோம்தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான வடிவத்தில்ADDIE மாதிரிஒவ்வொரு கட்டத்திலும் பின்னூட்டங்களைக் கொண்டுள்ளது ஒவ்வொரு கட்டத்திற்கும் பிறகு அது ஒரு மதிப்பீட்டின் வழியாக செல்கிறது மற்றும் மதிப்பீட்டு கட்டம் திருத்தம் அவசியம் என்று கருதினால் அந்த கட்டத்தில் நடவடிக்கைகள் மறுபரிசீலனை செய்யப்படுகின்றன ஒவ்வொன்றின் முடிவிலும் கட்டம் மதிப்பீட்டு செயல்முறை நடைபெறுகிறது ஆனால் இந்த பகுதியில் மதிப்பீட்டு கட்டத்தை ADDIE மாதிரி இறுதிகட்டமாக பார்க்கிறோம் இந்த கட்டத்தில் நாங்கள் உள்ளடக்கத்தை திருத்துவதை குறித்து ஆலோசனை செய்கிறோம் அவசியம் ஏற்பட்டால் இந்த செயல்முறை மீண்டும் செய்யபடுகிறது மதிப்பீடு இரண்டு முறைகளில் நிகழ்கிறது ஒவ்வொரு கட்டத்தின் முடிவிலும் அந்த கட்டத்தின் நடவடிக்கைகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் இறுதி கட்டமாக 4 கட்டங்களின் முடிவில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மாதிரியின் செயல்திறனை தீர்மானிக்க வேண்டும் கட்டம் வடிவமைப்பு வழங்கல் மற்றும் அதன் செயல்படுத்தல் பகுதியில் மற்றும் ஏதேனும் மாற்றங்கள் இருக்க வேண்டுமா என அறிவது மிகவும் அவசியம் கட்டத்தை மதிப்பிடு சுருக்கமான வடிவமைப்பு மற்றும் அதன் நடத்தை ஆகியவற்றின் ஒவ்வொரு நிகழ்வும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு விநியோகமும் ஒரு தனித்துவமான நிகழ்வு பகுப்பாய்வு கட்டங்களை வடிவமைத்தல் மற்றும் உருவாக்குதல் என பல பணிகள் இருந்தாலும் ஒவ்வொரு செயலாக்கமும் ஒரு தனித்துவமான நிகழ்வு எனவே பாடநெறி முடிவுகளை சிறப்பாக அடைவதற்கு அவை மதிப்பீடு செய்யப்பட வேண்டும்

இந்த மேம்பாட்டு பணி இரண்டு நிலைகளில் நிகழ்கிறது பாடநெறி மட்டத்தில் பாடநெறி முடிவுகளின் நிலைகள் அடுத்த பாடத்திட்டத்தில் சிறப்பாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் தரத்தை நிலை நிறுத்துகிறோம நிரல் மட்டத்தில் நிரலின் அடைய நிலைகளை நாங்கள் உறுதி செய்கிறோம் மற்றும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகளும் அடுத்த முறை மேம்படுத்தப்படுகின்றன மதிப்பீடு பயிற்றுவிப்பாளரால் மற்றும் சகாக்கள் மற்றும் மாணவர்களால் சுய மதிப்பீடாக இருக்கலாம் உண்மையில் மாணவர்களால் மதிப்பீட்டை பெறுவது விரும்பத்தக்கது மற்றும் முடிந்தால் சகாக்களால் மதிப்பீட்டை பெறுவது விரும்பத்தக்கது நாங்கள் பெறும் இந்த கருத்து நிச்சயமாக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் மதிப்பீட்டு கட்டத்தில் பல துணை செயல்முறைகள் உள்ளன எக்ஸிட் சர்வே உள்ளது நாங்கள் இதைப் பற்றி அடுத்த பகுதியில் விரிவாக விவாதிக்கலாம் நேரடி மற்றும் மறைமுகமாக பாடத்தின் சிஓக்கள் அடையலை கணக்கிடுதல் அடைய வேண்டிய இலக்கு நிலைகளை நாங்கள் வடிவமைப்பு கட்டத்தில் ஏற்கனவே அமைத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க வடிவமைப்பு கட்டத்தின் போது நாங்கள் குறிப்பிட்ட CO களை அடைவதற்கான நிலைகள் மற்றும் இலக்கை நிர்ணயித்துள்ளோம் மதிப்பீட்டு கட்டத்தில் நாங்கள் CO களின் நேரடி மற்றும் மறைமுக அடைதலை கணக்கிடுகிறோம் பின்னர் இலக்கு நிலைகள் மற்றும் உண்மையான அடைய நிலைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகளை முன்மொழிய படுகின்றன CO களின் நிலையை பொருத்து இலக்குகள் மேம்படுத்த படுகின்றன CO களின் நிலையை பொருத்து POs மற்றும் PSO குறித்து கணக்கிட வேண்டும் செயல்படுத்தும் கட்டத்தின் போது ஒவ்வொரு அறிவுறுத்தல் அலகுக்கும் பிறகு அவதானிப்புகள் குறித்த தகவல்களை பயிற்றுவிப்பாளர் பதிவு செய்திருப்பார் இவை அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு செயல்படுத்தல் தொடர்பான சுருக்கமான அவதானிப்புகளை நாம் செய்யலாம் முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பெறலாம் இவற்றைக்கொண்டு மதிப்பீட்டு கட்டம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது அதனால் வெளிப்படையாக இந்த மாதிரியில் ஒரு உள்ளீடு வெளியீட்டு உறவு உள்ளது அதாவது ஒரு கட்டத்தின் வெளியீடு ஒரு கட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு உள்ளீடாகிறது ஆனால் ஒரு இணையான மதிப்பீட்டு கட்டமும் உள்ளது ஒவ்வொரு கட்டத்தின் முடிவிலும் இதை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் மதிப்பீட்டு கட்டத்தின் முடிவில் நாங்கள் தயாரிக்கும் ஆவணங்களும் மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் பிற திட்டங்கள் சரியாக உள்ளனவா என்பதை உறுதி செய்வதற்காக அவை அனைத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எக்ஸிட் சர்வே முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும் இதைப் பற்றி விரிவாக அடுத்த பகுதியில் வாதிப்போம் இது இயற்கையில் சுருக்கமானது மற்றும் பாடநெறி மீண்டும் வழங்கப்படும் போது செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்கள் இந்தத் தரவையும் வழங்குகிறார்கள் இதை CO களின் மறைமுக அடைவைக் கணக்கிடுவதிலும் பயன்படுத்தலாம் இதனால் நிச்சயமாக எக்ஸிட் சர்வே செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கான உள்ளீடுகளை வழங்குகிறது அதே போல் CO களின் மறைமுக அடைவுக்கான கணக்கீடு தகவல்களையும் அது வழங்குகிறது CO களின் மறைமுக அடைவுக்கான கணக்கீடு முதன்மையாக முந்தைய தொகுதியிலும் பார்த்தவண்ணம் CO நிறைவு செய்தல் மாணவர்களின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டது சோதனைகள் வினாடி வினாக்கள் பணிகள் செமஸ்டர் மற்றும் தேர்வுகள் போன்றவற்றால் இதை கண்டுபிடிக்கலாம் எவ்வாறாயினும் எக்ஸிட் சர்வே மூலம் நாம் இதை மறைமுகமாக கணக்கிடலாம் அதை எப்படி செய்வது இதை அடுத்த யூனிட்டில் பார்ப்போம் CO களை அடைவதற்கான இலக்குகள் அடையாளம் காண வேண்டியது அவசியம் இதை வடிவமைப்பு கட்டத்தில் செய்கிறோம் பின்னர்இலக்குக்கும் உண்மையான அடையலுக்கும் இடையிலான இடைவெளி குறித்து கணக்கிடப்பட வேண்டும் இலக்குக்கும் உண்மையான அடையலுக்கும் இடையிலான இடைவெளி நேர்மறையானதாக இருந்தால் பயிற்றுவிப்பாளர் இடைவெளியைக் குறைக்கக்கூடிய கூடுதல் அறிவுறுத்தல் நடவடிக்கைகளை திட்டமிட வேண்டும் இவ்வகை இடைவெளிகளை குறைக்கும் வண்ணம்அடுத்த முறை பாடத்திட்டத்தில் மேம்பாடுகள் இடம்பெறவேண்டும் ஒருவேளை அடையக்கூடிய நிலை இலக்கு நிலைக்கு சமமாக அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் அதாவது இடைவெளி 0 அல்லது எதிர்மறையாக இருந்தால் இலக்கை மேம்படுத்தலாம் பயிற்றுவிப்பாளர் இலக்கை அப்படியே வைத்திருக்க விரும்பலாம் அப்படியானால் பயிற்றுவிப்பாளர் அவ்வாறு செய்வதற்கான காரணங்களைக் கூற வேண்டும் இருக்கலாம் இந்த மாணவர்களுக்கு நாங்கள் அதை அடைந்துவிட்டோம் ஆனால் அறிவுறுத்தல் அடுத்த மாணவர்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும் என்பது உறுதியாகத் தெரியவில்லை எனவே இலக்குகளை மேலுமொரு மை மாணவர்களுக்கு வழங்கிய பின்பு இலக்குகளை மேம்படுத்துதலை குறித்து ஆலோசிக்கலாம் அதே இலக்கைத் தக்க வைத்துக் கொள்ள பயிற்றுவிப்பாளருக்கு இதுபோன்ற சில காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அது அப்படியானால் பயிற்றுவிப்பாளர் அந்த காரணங்களைக் கூற வேண்டும் இலக்குகளை அடைவதற்கு உள்ள இடைவெளிகளை குறைப்பதற்காக மேம்பாட்டுத் திட்டங்களை திட்டமிட வேண்டும் ஒருவேளை இலக்குகளை அடைந்து பின்பு அந்த இலக்குகளை மேம்படுத்த வேண்டும் அல்லது இலக்குகளை அடைய வில்லை என்றால் அதே இலக்குகளை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த செயல்களில் ஒன்று நமக்குத் தேவை அது மதிப்பீட்டு கட்டத்தின் ஒரு பகுதியாகும் பாடநெறி முடிவுகளின் சாதனைகளின் அடிப்படையில் நாம் பிஓக்கள் மற்றும் பிஎஸ்ஓக்களை அடைதல் குறித்து கணக்கிட வேண்டும் பிஓக்கள் மற்றும் பிஎஸ்ஓக்கள் பொறியியலின் முக்கிய கூறுகளாக இருக்கின்றன இணை பாடத்திட்ட சாராத செயல்பாடுகள் மற்றும் பிற நடவடிக்கைகள் உள்ளன PO கள் மற்றும் PSO களை அடைவதற்கு இது பங்களிக்கும் ஆனால் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் முக்கியமாக படிப்புகள் மூலம் அடையப்பட வேண்டும் க்கள் மற்றும் பி ஓக்களின் அணுகல் சி க்களை அடைவதிலிருந்து கணக்கிட பட வேண்டும் வெளிப்படையாக ஒவ்வொரு CO யும் PO கள் மற்றும் PSO களின் துணைக்குழுவைக் குறிக்கிறது மற்றும் ஒவ்வொரு CO உடன் தொடர்புடையது ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் தொடர்புகளின் மாறுபட்ட பலங்களுக்கு உரையாற்றின தொடர்பு வலிமை குறைந்த மிதமான அல்லது உயர்ந்ததாக இருக்கும் இதைக்குறித்து முந்தைய பகுதியில் கண்டோம்

PO கள் மற்றும் PSO களின் அளவுகள் தொடர்பு வலிமை மற்றும் CO களின் உண்மையான நிலை அடைதல் மூலம் கணக்கிடப்பட வேண்டும் ஓக்கள் மற்றும் பி ஓக்களின் அடையலைக் கணக்கிடுவதற்கு தனித்துவமான செயல்முறை எதுவும் இல்லை ஆனால் முந்தைய பகுதியில் ஒரு எளிய செயல்முறை மூலம் PO கள் மற்றும் PSO களின் அளவுகளின் நிலை கணக்கிடுதல் குறித்து கண்டோம் இது CO களின் உண்மையான அடைய நிலை மற்றும் தொடர்பு வலிமையையும் சார்ந்தது நாம் எந்த செயல்முறையைத் தேர்ந்தெடுத்தாலும் அது செயல்படுத்த மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா படிப்புகளிலும் இதை செயல்படுத்த வேண்டும் ஒரு நிறுவனத்தின் அனைத்து திட்டங்களின் அனைத்து படிப்புகளுக்கும் இது பின்பற்றப்பட வேண்டும் எனவே நிறுவனம் முழுவதும் அனைத்து திட்டங்களிலும் அனைத்து படிப்புகளிலும்ஒரு பொதுவான செயல்முறையை வைத்திருப்பது அவசியம் நாம் முன்பு விவாதித்த ஒரு எளிய செயல் முறையை ஏற்றுக்கொள்ள முடியும் வேறு ஏதேனும் செயல்முறை அல்லது இந்த செயல்முறையில் மாறுபாடுகள் விரும்பினால் அது நிறுவனம் முழுவதும் பொதுவானதாக இருக்கும் எனில் ஏற்றுக்கொள்ளலாம் செயல்படுத்தும் கட்டத்தின் போது ஒவ்வொரு அறிவுறுத்தல் அலகுக்குப் பிறகு பயிற்றுவிப்பாளர் அவதானிப்புகளை செய்கிறார் இந்த அறிவுறுத்தல்கள் ஒவ்வொரு அறிவுறுத்தலுக்கும் பின்னர் வழங்கப்படுகின்றன அலகு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாணவர் செயல்திறன் குறித்த கருத்துகளும் எங்களிடம் உள்ளன ஒவ்வொரு மதிப்பீட்டிற்கும் பிறகு ஒவ்வொரு வினாடி வினாவுக்குப் பிறகு அல்லது ஒவ்வொரு சோதனைக்குப் பிறகு அல்லது சமர்ப்பித்த பிறகு மாணவர்களுக்கு அவர்களின் செயல்திறன் குறித்து கருத்து தெரிவிக்கப்படுகிறது பாடநெறியின் முடிவிற்கு முன்பே மாணவர்களிடமிருந்து பின்னொட்டு கருத்துக்கள் சேகரிக்கப்படுகின்றன எக்ஸிட் சர்வே முறை மூலம் பாடநெறியின் முடிவில் மாணவர்களிடமிருந்து பின்னூட்ட கருத்துக்கள் சேகரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு அறிவுறுத்தல் அலகுக்கும் பிறகு அவதானிப்புகள் உள்ளன ஒவ்வொரு மதிப்பீட்டு க்கும் பின்பு பின்னூட்டங்கள் உள்ளன இடைநிலைக் கருத்துக் கணிப்புகளும் எக்ஸிட் சர்வே டாடாவும் உள்ளன இவை அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு பயிற்றுவிப்பாளர் சுருக்கமான அவதானிப்புகளை எழுத வேண்டும் இந்த சுருக்கமான அவதானிப்புகள் பாடநெறியை மேம்படுத்துவதில் பயிற்றுவிப்பாளருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவ்வகை சுருக்கமான அவதானிப்புகள் திட்டமிட்ட மணிநேரங்களில் பாடத்திட்டங்களை முடிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் தேவைப்படும் முன்நிபந்தனை அறிவு சிரமமான CO கள் எவை என்பதை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இந்த வகையான சிக்கல்கள் அனைத்தும் இந்த சுருக்கத்திலிருந்து பெறப்படலாம் அடுத்த முறை பாடநெறி வழங்கப்படும் போது அறிவுறுத்தல் தரத்தின் மேம்பாடுகளைத் திட்டமிடுவதற்கான அடிப்படையை இது உருவாக்கும் பயிற்றுவிப்பாளரின் நடத்தை குறித்து மற்றும் வகுப்புகளின் செயல்முறை மற்றும் பயிற்சி கையேடு குறித்த அவதானிப்புகளை வழங்குமாறு சக ஊழியரிடம் கோர முடியும் என்றால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் செயல்படுத்தல் இதற்கு கணிசமான கூட்டுறவு சூழல் தேவைப்படும் கொடுக்கப்பட்ட கருத்துக்கள்மதிப்பீட்டின் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என்றும் அது உண்மையில் தனிப்பட்ட கருத்து அல்லது தனிப்பட்ட அவதூறு என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் நிறுவனத்திற்கு உகந்த ஒரு சூழல் இருக்க வேண்டும் அது இருந்தால் பயிற்றுவிப்பாளர் சக ஊழியரிடம் அமர்வுகள் மற்றும் அறிவுறுத்தல் பொருள் நடத்தை குறித்த அவதானிப்புகளைக் கோரலாம் மதிப்பீட்டு கருவிகளின் தரத்தை சரிபார்க்க ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு வழிமுறை உள்ளது மொழி தெளிவு பாதுகாப்பு ஆகியவற்றைப் பொறுத்து மதிப்பீட்டு கருவிகளின் தரம் CO களின்தரம் கேள்விகள் எழுப்பப்படும் அறிவாற்றல் நிலைகள் மற்றும் தொடர்புடைய CO களின் அறிவாற்றல் நிலைகள் குறித்த தரத்தை சரிபார்க்க உதவி செய்கின்றன இந்த சிக்கல்கள் அனைத்தையும் பொறுத்தவரை பொதுவாக ஒரு ஆய்வு செயல்முறை உள்ளது அங்கு மதிப்பீடு கருவிகள் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன இந்த குழு அடிப்படையில் குழு சக ஊழியர்களைக் கொண்டுள்ளது வழங்கும் கருத்து அடுத்த முறை பாட திட்டத்தில் முன்னேற்றம் செய்வதில் உதவியாக இருக்கும் தவிர கற்பித்தல் பொருள் கற்றல் பொருள் அமர்வுகளில் உண்மையான நடத்தை ஆகியவற்றைப் பார்த்து பின்னூட்ட கருத்துக்களை வழங்குமாறு சக ஆசிரியர்களிடம் கூறலாம் இது ஒரு சக ஊழியரின் கண்ணோட்டத்தில் பாடநெறி திட்டத்தை பரிசீலனை செய்வதற்கும் பாடத்திற்கான மேம்பாடுகளைத் திட்டமிடவும் உதவி செய்கிறது எனவே பல ஆதாரங்களில் இருந்து நாம் தகவல்களைப் பெற முடியும் அடுத்த முறை வழங்கப்படும் போது பாடநெறிக்கான மேம்பாடுகளைத் திட்டமிட இந்த ஆதாரங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சில நிறுவனங்களில் பயிற்றுவிப்பாளர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறுவதால் அல்லது வேறு ஒரு பாடநெறி ஒதுக்கப்பட்டது போன்ற காரணங்களால் பயிற்றுவிப்பாளர் இந்தப் பாடநெறியை மீண்டும் வழங்காமல் இருக்கலாம் இருந்தாலும் கோப்பில் பதிவுசெய்யப்பட்ட அவதானிப்புகள் அடுத்த முறை பாடத்தை கற்பிக்க திட்டமிட்டுள்ள வேறு ஒரு பயிற்றுவிப்பாள ருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஒருவகையில் இந்த தகவல்கள் கோப்புகளாக சேகரிக்கப்பட வேண்டும் மற்றும் துறையில் ஒரு சொத்தாக கருதப்படவேண்டும் இது ஒரு களஞ்சியமாக கருதப்பட வேண்டும் ஒரு பயிற்றுவிப்பாளர் துறைக்கு ஒரு பங்களிப்பாக அதைக் கருத வேண்டும் நிச்சயமாக அடுத்த முறை அதே பயிற்றுவிப்பாளர் அதே பாடநெறியை வழங்கத் திட்டமிடவில்லை என்றாலும் இந்த தகவலை விடாமுயற்சியுடன் பதிவு செய்ய வேண்டும் மற்றும் எல்லா தரவும் திட்டமிடல் செயல்முறைக்குச் செல்ல வேண்டும் அடுத்தடுத்த பாடத்தின் உண்மையான உள்ளடக்கத்தில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம் முக்கிய படிப்புகளைப் பொறுத்தவரை ஒவ்வொன்றிலும் மாற்றங்கள் ஏற்படுவது குறைவு ஆனால் கொள்கையளவில் ஒரு அடுக்கு I நிறுவனத்தில் சிறிய மாற்றங்களைச் செய்ய முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளுக்கு வரும்போது கணிசமான மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் போக்கில் இத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட சேகரித்த தகவல் களில் ஒரு பகுதி மிகவும் பொருத்தமானதாக இருக்காது ஆனால் சேகரிக்கப்பட்ட பின்னூட்டங்களில் கணிசமான பகுதி பாடத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களின் தொடர்புடையதாக இருக்கும் எனவே பாட உள்ளடக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் கூட செயல்முறை விடாமுயற்சியுடன் பின்பற்றப்பட வேண்டும் மற்றும் தேவையான அனைத்து தரவும் சேகரிக்கப்பட மற்றும் பதிவு செய்யப்பட வேண்டும் அடுத்த முறை வழங்கப்படும் போது பாடத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கான இந்த வகையான திட்டம் தரமானதாக இருப்பதற்கு இது அத்தியாவசிய அம்சமாகும் பிஓக்கள் மற்றும் பிஎஸ்ஓக்களை கணக்கிடுவதில் இது முக்கியமானது மற்றும் CO களின் அடைதல் நிலை PO கள் மற்றும் PSO களின் அடைதல் நிலைகளும் மேம்படும் பாடநெறி மட்டத்திலும் நிரல் மட்டத்திலும் தரமான முன்னேற்றத்தை உருவாக்கும் எனவே மதிப்பீட்டு கட்டத்தை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் மேம்பாடுகளுக்கான பரிந்துரைகள் மேம்பாடு இப்போது நாம் பார்த்தது போல் சுருக்கம் அவதானிப்புகளை அடிப்படையாகக் கொண்டது அவை ஒவ்வொன்றும் அவதானிப்புகளை அடிப்படையாகக் கொண்டவை ஆகும் வடிவமைப்பு கட்டத்தின் போது அமைக்கப்பட்ட சிஓஎஸ் இலக்குகளை அடைவதற்கான உண்மையான நிலைகள் மற்றும் அடையக்கூடிய இலக்கு நிலைகள் எட்டப்பட்டுள்ளனவா அல்லது அவை அடையத் தவறிவிட்டால் அவை அடைய எவ்வளவு புலம் உள்ளது அவை இலக்கு அளவைத் தாண்டியிருந்தால் அவை எவ்வளவு விளிம்பைக் கடந்துவிட்டன ஆகிய இவை அனைத்தையும் பொறுத்து சுருக்கம் அவதானிப்புகள் அமையும் பாடத்தின் அனைத்து அம்சங்களிலும் கற்பித்தல் பொருள் கற்றல் பொருள் பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு கருவிகள் ஒவ்வொரு நபரின் தரம் மதிப்பீட்டு கருவி முழு மதிப்பீட்டு திட்டம் போன்ற அனைத்திலும் சக ஊழியர்களிடம் இருந்து கருத்துக்கள் பெறப்படவேண்டும் பாடநெறியின் இடைநிலையில் மற்றும் எக்ஸிட் சர்வே முறையில் பாடநெறியின் இறுதியிலும் மாணவர்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்படவேண்டும் எனவே இவை அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகளை செய்ய வேண்டும் மேலும் குறிப்பிட்டுள்ளபடி இவை பதிவு செய்யப்பட்டு துறைக்கு கிடைக்க வேண்டும் அதே பயிற்றுவிப்பாளர் அடுத்த முறை பாடத்திட்டத்தை வழங்கப் போவதில்லை என்றாலும் இவை இவ்வனைத்தும் பின்பற்றப்பட வேண்டும் நிச்சயமாக அதே பயிற்றுவிப்பாளர் அதை வழங்குவது மிகவும் சிறந்தது பயிற்றுவிப்பாளர் நிச்சயமாக செயல்படுத்த முடியும் இந்த மேம்பாட்டுத் திட்டங்கள் அனைத்தையும் இணைத்து அதிக அளவில் CO அடைவதை அடையலாம் அதனால் இது மதிப்பீட்டு கட்டத்தின் முக்கிய அம்சமாகும் யிற்சி மதிப்பீட்டு கட்டத்திற்கு பங்களிக்கும் கூடுதல் செயல்முறைகளை கொடுங்கள் நன்றி முடிவுகளை story iisctagmail com இல் பகிரவும் அடுத்த பகுதியில் எக்ஸிட் சர்வே உடைய வடிவமைப்பு மற்றும் பயன்கள் குறித்து விவாதிக்கலாம் முன்பே நாம் கூறிய வண்ணம் எக்ஸிட் சர்வே பாடத்தின் அனைத்து அம்சங்களையும் பற்றி மாணவர்களின் கருத்துக்களை பெறுவதற்கு முக்கியமான அம்சமாகும் எனவே பாடத்திட்டத்தின் எக்ஸிட் சர்வே முறை அதனால் சேகரிக்கும் டேட்டா பாடத்திட்டத்தின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக்கொள்ள உதவியாக இருக்கும் நன்றி